மனித வள மேலாண்மை வகுப்பிற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் நாம் இதுவரை பல்வேறு வகையான சலுகைகளைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் சாரி என்னால் அதை முழுமையாக முடிக்க முடியவில்லை ஒரு பகுதி இன்னும் இருக்கிறது எனவே இப்போது நான் அதை முதலில் பார்த்து விட்டு அதன் பிறகு பணி நீக்கம் பற்றி பார்க்கலாம் எனவே அதை கற்றுக் கொள்வதற்குக் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சில ஆசிரியர்களின் புத்தகங்களை ஆதாரமாகப் பயன்படுத்தி இருக்கிறேன் நான் படித்துப் புரிந்து கொண்ட சில புத்தகங்களும் சில சோர்ஸ்களும் இங்கே உள்ளன நான் மறுபடியும் பிரிஸ்கோ ஷூலர் மற்றும் கிளாஸ் ஆகியோர் எழுதிய புத்தகத்தை படித்தேன் ஆனால் அதில் உள்ளதை அப்படியே நான் எடுத்துக் கொள்ளவில்லை அதனால் இந்த ஸ்லைடுகளில் இப்புத்தகத்திற்கான ரெஃபெரென்ஸ் எதையும் உங்களால் காண முடியாது ஆனால் நான் அதைப் படித்தேன் அதனால் அந்த புத்தகத்தின் பெயரை நான் இங்கே குறிப்பிட வேண்டியது அவசியமாகும் நான் படித்துத் தெரிந்து கொண்ட மற்றொரு புத்தகம் கோமஸ் மெஜியா பால்கின் மற்றும் கார்டி ஆகியோர் எழுதிய புத்தகமாகும் மேலும் இது ஒரு நல்ல புத்தகம் நான் அதைப் பின்பற்றி வருகிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கூட அதை வாங்கி கொள்ளலாம் சந்தையில் இது தட்டுப்பாடின்றி கிடைக்கிறது ஒருவர் என்னிடம் வந்து இந்த புத்தகத்திற்கான சாஃப்ட்காபி கிடைக்குமா என்று கேட்டார் இதன் சாஃப்ட்காபியை எந்த வலைத்தளம் விற்கிறது என்று எனக்குத் தெரியாது ஆனால் உங்களுக்கு அதேபோல் ஏதாவது தெரிந்தால் தயவுசெய்து ஃபோரம் வழியாக எனக்குத் தெரியப்படுத்துங்கள் நாம் சில விடுமுறை பற்றிப் பேசிக் கொண்டிருந்தோம் இது கடந்த விரிவுரையில் நான் விவாதிக்க விரும்பிய ஒரு சலுகையாகும் ஆனால் நோய்வாய்ப்பட்ட விடுப்பு பற்றி என்னால் விவாதிக்க முடியவில்லை நோய்வாய்ப்பட்ட விடுப்பின் போது குறுகிய கால நோய் தாக்கத்தால் அல்லது ஒரு வேலையை செய்யும் திறன் பாதிக்கப்பட்டதால் பணியாளர் எடுக்கும் ஒவ்வொரு நாள் விடுப்பிற்கும் முழு ஊதியம் அளிக்கப்படுகிறது நோய்வாய்ப்பட்ட விடுப்பு என்ற இக்கருத்தைப் பற்றி நம் அனைவருக்குமே தெரியும் இச்சலுகையை கட்டாயமாக அளிக்க வேண்டும் என்று சட்டம் வலியுறுத்தியுள்ளது உங்களுக்குத் தெரியுமா முதலாளிகளாக நாம் நமது பணியாளர்கள் நோய்வாய்ப்பட்டால் அதிலிருந்து பூரணமாகக் குணமாகி வருவதற்காக அவர்களுக்குக் குறிப்பிட்ட கால அவகாசத்தைத் தர வேண்டும் நாம் எல்லோருமே மனிதர்கள் தான் நாம் எல்லோருமே உடல்நிலை சரியில்லாமல் நோய்வாய்ப்படுவது இயல்பு தான் மனிதவள மேலாளர்களாக நாம் எப்படி இந்த நோய்வாய்ப்பட்ட விடுப்பை நிர்வகிக்கிறோம் நாம் நல்வாழ்வு ஊதிய திட்டங்களை அமைக்கலாம் நல்வாழ்வு ஊதிய திட்டங்களானது நோய்வாய்ப்படாத பணியாளர்களுக்கு ஊக்கத் தொகையாக அளிக்கப்படுகிறது நல்வாழ்வு ஊதிய திட்டங்களில் உள்ள பெரிய சிக்கல் என்னவென்றால் நெறிமுறை பிரச்சனைகள் தான் பெரும்பாலான சமயங்களில் கவனக்குறைவினால் தான் உடல்நிலை சரியில்லாமல் போகிறது ஒருவர் தன் ஆரோக்கியத்தைப் பராமரிக்காமல் அலட்சியமாக இருப்பதனால் இப்படி நோய்வாய்ப்படுகிறது ஆனால் அதுவே தங்கள் ஆரோக்கியத்தை நன்றாக பேணி காத்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளும் பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்க வேண்டியது மிக முக்கியமானதாகும் ஆனால் அநேக முறை சளி காய்ச்சல் போன்ற சில நோய் தொற்றுகளும் ஏற்படுகிறது அதைச் சரிசெய்ய உங்களால் முடிந்த அனைத்தையும் நீங்கள் செய்ய வேண்டும் உங்கள் தலை மூக்கு தொண்டை என அனைத்தையும் மூடிக் கொள்கிறீர்கள் இருந்தாலும் கிருமிகள் உங்களை மேலும் தாக்குகிறது அடுத்த 4 அல்லது 5 நாட்கள் வரை உங்களுக்குக் காய்ச்சல் இன்னும் தீவிரமாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம் இந்த நிலையில் விடுப்பு எடுத்தால் உங்களிடமிருந்து அபராதம் வசூலிக்கக் கூடாது அல்லது நான் இதை வேறு விதமாக பார்க்கலாம் அதாவது ஒருவர் மிகவும் இளமையாக இருக்கிறார் உங்களை விட நல்ல நோயெதிர்ப்பு சக்தியை கொண்டிருக்கிறார் அதனால் அவர் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பார் அவரது இந்த சிறந்த சக்திக்காக அவருக்கு கூடுதலாக வெகுமதி அளிக்கப்பட கூடாது எனவே இங்கே இது தொடர்பாக நெறிமுறை பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது ஆனால் இது நிறுவனங்கள் கையாளக் கூடிய ஒரு வேலையாகும் அவர்கள் சில நலவாழ்வு திட்டங்கள் உருவாக்கலாம் ஆரோக்கியமாகவும் நலமுடனும் இருக்கும் படி பணியாளர்களை அவர்கள் ஊக்கப்படுத்தலாம் நெகிழ்வான வேலை நேரம் ஆனது பணியாளர்களுக்கு தங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையையும் குடும்பத் தேவைகளையும் அலுவலக வேலையையும் சமன்செய்ய மிகவும் உதவியாக இருக்கும் நாம் எல்லோருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போகும் நம் எல்லோருக்கும் குடும்பத் தேவைகள் இருக்கும் அதனால் நாம் எல்லோரும் அடிக்கடி குறிப்பிடுகின்ற பணி வாழ்க்கைக்கு ஏற்ப இந்த தேவைகளைச் சமன் செய்திட வேண்டும் இதைச் சமன் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு அளிக்கப்பட்டால் நிறுவனத்தில் நாம் வேலை பார்க்கும் காலம் மேலும் அதிகரிக்கும் இதனால் நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்ளக் கூடிய மன அழுத்தமும் அது தொடர்பான உடல்நல பிரச்சனைகள் குறையும் ஆகவே இது ஒரு செயின் ரியாக்ஷன் போன்றது எனது நிறுவனம் என்னை நடத்துகின்ற விதத்தில் ஒரு பணியாளராக நான் மிகவும் சௌகரியமாக உணர்கிறேன் எனில் என்னுடைய சொந்த பிரச்சினைகளைக் கையாள நிறுவனம் எனக்கு நெகிழ்வான நேரங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது எனில் சொந்த பிரச்சனை குறித்த கவலையோ மன அழுத்தமோ எனக்கு இருக்காது எனக்கு இது தொடர்பாக மன அழுத்தம் ஏற்படவில்லை எனில் ஒட்டுமொத்த மன அழுத்தமும் குறையும் இதனால் நீண்ட நாட்கள் என்னால் ஆரோக்கியமாக வாழ முடியும் நான் சமாளிக்க வேண்டிய பிரச்சினைகள் சரியானதால் அது தொடர்பாக மேற்பட்ட பிரச்சனைகள் எதுவும் ஏற்படப் போவதில்லை அதனால் இந்த நெகிழ்வான நேரம் எப்போதுமே உதவியாக இருக்கும் இது பணியாளர்களை நிறுவனத்துடன் மேலும் ஒன்றிணைத்து வெகு காலம் வரை அங்கே பணியாற்ற வழிவகை செய்கிறது நோய்வாய்ப்பட்ட விடுப்பிற்கு பதிலாக பணத்தை அளிக்கலாம் அதாவது இது ஒரு வித சாய்வு போலவே இருக்கும் பல நிறுவனங்கள் நோய்வாய்ப்பட்ட விடுப்பு நாட்களை கணக்கெடுக்கிறது ஒருவர் குறிப்பிட்ட நாட்கள் வரை நோய்வாய்ப்பட்ட விடுப்பை எடுத்துக் கொள்ள முடியும் ஒருவேளை அவர்கள் ஒரு வருடங்கள் வரை அல்லது இரண்டு வருடங்கள் வரை அல்லது மூன்று வருடங்கள் வரை நோய்வாய்ப்படாமல் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் ஆனால் நான்காம் ஆண்டின் போது அவர்களுக்கு திடீரென அவசரக்கால மருத்துவ உதவி தேவைப்படுகிறது இதற்காக அவர்கள் ஒரு மாதத்திற்கு மேல் விடுப்பு எடுக்க வேண்டியுள்ளது எனில் இதுவரை அவர்கள் எடுத்துக் கொள்ளாத அந்த நோய்வாய்ப்பட்ட விடுப்பை இப்போது எடுத்துக் கொள்ள அவர்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் நிச்சயமாக குறிப்பிட்ட நாட்கள் வரை விடுப்பு எடுக்க அவர்களை அனுமதிக்க வேண்டும் பல நிறுவனங்கள் அதை அனுமதிக்கிறது இது நமது அவசர கால மருத்துவ தேவைக்கும் உதவுகிறது அது மட்டுமல்ல நீங்கள் ஓய்வு பெறும் சமயத்தில் அல்லது வேறு நிறுவனத்திற்கு செல்லும் சூழலில் இந்த நிறுவனத்தை விட்டு வெளியேறும் போது நீங்கள் எடுத்துக் கொள்ளாத இந்த நோய்வாய்ப்பட்ட விடுப்பிற்கான தொகையையும் அளிக்கிறது ஆகவே உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இந்த விடுப்பை நீங்கள் எடுத்துக் கொள்ளவில்லை எனில் அந்த விடுப்பிற்கான தொகையை நீங்கள் பெறலாம் இது நீங்கள் மிகவும் ஆரோக்கியமாக இருந்திருக்கிறீர்கள் என்பதற்கான வெகுமதி கிடையாது நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளாத விடுப்பிற்கான ஒரு வெகுமதி ஆகும் ஆகவே இது ஒரு வித சலுகையாக இருக்கும் அடுத்து இருப்பது சாதாரண விடுப்பு வழங்குதல் ஆகும் மேற்கில் உள்ள பல நிறுவனங்கள் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதாவது நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே தவிர நேரில் பார்த்ததில்லை நான் கேள்விப்பட்ட வரை அவர்கள் தங்கள் பணியாளர்களுக்கு தங்களின் சொந்த வேலைகளை செய்ய அதிக நேரம் அனுமதிப்பதில்லையாம் அங்கு விடுப்பு எடுப்பதற்கும் நிறைய கட்டுப்பாடுகள் உள்ளதாம் உதாரணமாக பார்த்தால் நீங்கள் ஒரு நாள் மிகவும் சோர்வாக மன அழுத்தத்துடன் இருப்பீர்கள் அந்த மன அழுத்தத்திற்கு காரணம் அலுவலக பணியாக இல்லாமல் இருக்கலாம் ஒரு நாள் நீங்கள் வெளியிடும் அவுட்புட் மிக அதிகமாக இருக்காது இந்த சமயத்தில் உங்கள் பேட்டரிகளை ரீசார்ஜ் செய்து கொள்ள உங்களுக்கு சிறிது நேரம் ஓய்வு தேவைப்படும் இந்தியாவில் சாதாரண விடுப்பு அளிக்கப்படுகிறது மேலும் அரசாங்கத் துறையில் சில நிறுவனங்கள் மாதம் ஒன்றிற்கு ஒரு சாதாரண விடுப்பை எடுத்துக் கொள்ள அனுமதிக்கிறது என்னைப் பொறுத்தவரை இது சரியானது என்றே நான் சொல்வேன் நிச்சயமாக நாம் இந்த விடுப்பை எடுப்பதற்காக முன்கூட்டியே நிறுவனத்திடம் அது பற்றித் தெரிவிக்க வேண்டும் நிறுவனத்தில் அவசர கால சூழல் இருப்பின் நாம் உடனடியாக வேலைகளை முடித்துக் கொடுக்க வேண்டிய நிலை இருப்பின் அப்போது சாதாரண விடுப்பை எடுக்க நமக்கு அனுமதி கிடைக்காது எப்போது வழங்க வேண்டிய விஷயங்கள் உள்ளன ஆனால் வேலைகள் எல்லாம் முடிக்கப்பட்ட சூழலில் அவசரக் கால நிலை இல்லாத போது என்னுடைய முதலாளி எனக்கு விடுமுறை எடுக்க அனுமதிப்பார் இந்த விடுப்பு என் பேட்டரிகளை ரீசார்ஜ் செய்து கொள்வதற்காக மட்டுமே நான் வீட்டிலேயே இருந்தபடியே படிக்க விரும்புகிறேன் நான் மிகவும் சோர்வாக உணர்கிறேன் நான் சாதாரணமாக இங்கும் அங்கும் ஓட நினைக்கிறேன் அல்லது நான் சாதாரணமாக வீட்டில் உட்கார்ந்து சில வீட்டு வேலைகளைப் பார்க்க நினைக்கிறேன் அல்லது ஓய்வெடுக்க விரும்புகிறேன் ஆகவே இதற்காக நாம் எடுக்கும் விடுப்பு தான் சாதாரண விடுப்பு எனப்படுகிறது பணியாளர்களுக்கு நீங்கள் தனிப்பட்ட விடுமுறை நாட்களையும் அளிக்க வேண்டும் அவர்கள் நோய்வாய்ப்படாமல் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் ஆனால் மிகவும் மன அழுத்தத்துடன் இருக்கிறார்கள் ஒரு நாள் அவர்கள் மிகவும் சக்தி இல்லாதவர்களாக இருப்பார்கள் ஆகவே இவ்வகையான விடுப்பு எப்போதுமே உதவியாக இருக்கும் நாம் இன்றைக்கான தலைப்புக்கு வருவோம் பணியாளரின் பணி நீக்கம் பணியாளர் நிறுவனத்தின் உறுப்பினர் என்ற நிலையிலிருந்து நீக்கப்படும் போது இந்த பணி நீக்க செயல்முறை நிகழ்கிறது ஒன்று நீங்கள் பணிபுரிவதை நிறுத்த நினைத்திருக்கலாம் அல்லது வேறொரு நிறுவனத்திற்குச் செல்ல நினைத்திருக்கலாம் எதுவாயினும் நீங்கள் நிறுவனத்திலிருந்து முழுமையாக விலகிச் செல்லும் போது இந்த பணி நீக்க செயல்முறை நடக்கிறது டர்ன் ஓவர் விகிதம் என்பது பணியாளர்கள் நிறுவனத்தை விட்டு வெளியேறும் போது அளவிடப்படும் ஒரு விகிதம் ஆகும் இவை பொதுவான சில கருத்துக்கள் ஆகும் இந்த டர்ன் ஓவர் ஆனது ஒரு நிறுவனம் பெறுகின்ற வருவாயின் அளவையும் குறிக்கிறது ஆனால் மனித வள அடிப்படையில் டர்ன் ஓவர் விகிதம் என்பது நிறுவனத்திலிருந்து வெளியேறுகின்ற பணியாளர்களின் எண்ணிக்கை அல்லது அவர்களின் விகிதத்தின் அளவை குறிக்கும் அதாவது ஒரு வருடத்திற்குள் அல்லது மூன்று மாதங்களுக்குள் எத்தனை பணியாளர்கள் நிறுவனத்திற்கு வந்து செல்கிறார்கள் என்பது குறித்த ஒரு கணக்கீடாகும் பணிநீக்கத்திற்கான சலுகைகளானது தொழிலாளர் செலவுகளை அதாவது தொழிலாளருக்கு நிறுவனம் செலவிடும் தொகையை குறைக்கிறது நீங்கள் இதை நம்பினாலும் சரி அல்லது நம்பாவிட்டாலும் சரி மிக அதிக ஊதியத்தை வாங்கிக் கொண்டிருக்கும் சீனியர் பணியாளர்கள் நிறுவனத்தை விட்டு வெளியேறும் போது நீங்கள் ஜூனியர் பணியாளர்களை பணியமர்த்துவீர்கள் மேலும் அந்த நபர் நிறுவனத்திலிருந்து விலகுகின்ற சீனியர் பணியாளரின் பதவியை ஆக்கிரமிக்கிறார் இது முழுவதுமாக மாற்றம் பெறுகிறது ஒரு நபர் நிறுவனத்தை விட்டு செல்லும் சீனியர் பணியாளரின் பதவியில் பணியமர்த்தப்படுகிறார் அந்த நபருக்கு உடனடியாக அதிக ஊதியம் அளிக்கப்படாது ஏனெனில் புதிதாக அந்த பதவிக்கு அமர்த்தப்பட்ட நபர் அப்பதவிக்கான திறன்களில் பின் தங்கி இருப்பார் குறிப்பிட்ட திறன்களையும் தர நிலையையும் பெற வேண்டும் சிறிது காலம் கழிந்த பின்னர் அவர்கள் அந்த பதவிக்கான உயர் ஊதியத்தைப் பெறலாம் அல்லது அதை விடவும் அதிக ஊதியத்தைப் பெறலாம் ஆனால் அவர் அந்த ஊதியத்தைப் பெறுவதற்கு முன் சில மாதங்கள் வரை குறைவான ஊதியத்தையே பெறுவார் அனைத்தும் புதிய தொடக்கமாக இருக்கும் ஜூனியர் பணியாளர்கள் சீனியர் பதவிகளை பெறுகிறார்கள் அப்பதவியில் ஒரு புதிய நபரை நீங்கள் பணியமர்த்துகிறீர்கள் இதனால் பயிற்சி செலவுகள் உட்பட செயல்பாட்டிற்கான மொத்த செலவுகளும் சில மாதங்கள் வரை மிகக் குறைவாக இருக்கும் அல்லது பணியாளர்கள் தானாக நிறுவனத்திலிருந்து வெளியேறும் போது அப்பதவிக்கான வேலையை மற்ற பணியாளரிடம் பிரித்துக் கொடுக்கிறோம் அங்கே புதிய நபரின் தேவை இருக்காது அந்நபருக்கு அளிக்க வேண்டிய ஊதியத்தைக் கூடுதலாக வேலை செய்பவர்களுக்கு தரப் போவதும் இல்லை ஆகவே பணியாளர்கள் எந்த சலுகைகளும் இல்லாமல் சற்று கூடுதலான வேலையைச் செய்கிறார்கள் கூடுதல் சலுகைகள் எதுவும் இருக்காது ஓரளவிற்கு வேண்டுமானால் அளிக்கப்படலாம் ஆனால் செயல்பாட்டை இயக்குவதற்கான ஒட்டுமொத்த செலவுகளும் குறைகிறது நாம் அதை சமன் செய்து விடுகிறோம் இதனால் தொழிலாளர் செலவுகளும் குறையக்கூடும் மோசமான செயல்திறனை மாற்றியமைப்பது என்பது பணியாளரின் பணிநீக்க செயல்முறையில் அடங்கியுள்ள மற்றொரு நன்மையாகும் சரியாக வேலை செய்யாத பணியாளர்களை நாம் நிறுவனத்தை விட்டு வெளியேறுமாறு கூறுகிறோம் மோசமான செயல்திறன் என்பது எப்போதுமே நிறுவனத்தின் வளங்களையும் நிறுவனத்தின் உறுதியையும் நிறுவனத்தின் உற்பத்தித்திறனையும் நிறுவனத்தின் லாபத்தையும் குறைத்து விடும் ஆகவே நாம் அப்படிப்பட்ட பணியாளர்களை வெளியேற்ற வேண்டும் சரியாக வேலை செய்யாத பணியாளர்கள் தானாகவே நிறுவனத்தை விட்டு வெளியேற வேண்டும் அப்படி இல்லையெனில் அவர்களை வெளியேறுமாறு நாம் அவர்களிடம் சொல்ல வேண்டும் இது எப்போதும் நிறுவனத்திற்கு உதவியாக இருக்கும் மற்றொரு விஷயம் என்னவெனில் புதுமையான கண்டுபிடிப்புகளை அதிகரிப்பதாகும் நாம் நிறுவனத்திற்கு தேவைப்படாமல் போகலாம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா வெகு காலமாக நாம் பணியாற்றும் நிறுவனத்திற்கு நாம் அளிக்கும் ஐடியாக்கள் மூலமாக அனைத்தும் மறுபடியும் புதிதாகத் தொடங்கப்படுகிறது அப்போது நாம் ஒரு புதுவித ஓட்டத்தைப் பெறுவோம் நம்முடைய நிறுவனத்திற்கு பல விதமான விஷயங்களை வெளிப்படுத்துகின்ற பணியாளர்களைப் பெறும் போது அவர்கள் அளிக்கும் புதுவித ஐடியாக்கள் மூலம் புதிய செயல்பாடுகள் நடக்கும் நிறுவனத்திற்கு அவர்கள் புதிய அனுபவங்களையும் புதிய யோசனைகளையும் அளிக்கிறார்கள் அதனால் நிறுவனம் ஒரே இடத்தில் தேங்கி நிற்காது இது மிகவும் அவசியமான ஒன்றாகும் இந்த தேக்க நிலையை தடுக்க புதுவித ஐடியாக்களின் தேவை உள்ளது சில IIT கிளை நிறுவனங்களில் மற்றும் சில IIM நிறுவனங்களில் பயின்ற phD மாணவர்களை அந்நிறுவனம் உடனடியாக பேராசிரியர்களாக பணியமர்த்தாது உங்கள் PhD -ஐ படித்து முடித்த பின்னர் நீங்கள் வெளியே செல்ல வேண்டும் நீங்கள் வேறொரு நிறுவனத்தில் குறைந்தது 3 முதல் 5 வருடங்கள் வரையிலாவது அனுபவம் பெற வேண்டும் ஆராய்ச்சியிலோ அல்லது கற்பித்தலிலோ நீங்கள் அனுபவம் பெற வேண்டும் அதன் பின்னர் நீங்கள் படித்த நிறுவனத்தில் உங்களால் வேலையைப் பெற முடியும் நம்மில் பலர் PhD பயின்ற இடத்திலேயே வேலை செய்ய விரும்புவோம் ஏனெனில் இது நமக்கு சௌகரியமான ஒரு இடமாகும் அங்கிருக்கும் ஆசிரியர்களை நமக்கு நன்றாக தெரியும் நாம் எல்லோரும் ஒரு குடும்பமாக இருக்கிறோம் ஆனால் பல IIT மற்றும் IIM இதை அனுமதிக்காது அதற்கு ஒரே காரணம் மக்கள் ஒரே இடத்தில் தேங்கி இருக்க கூடாது என்பது தான் நாம் ஒரே வித ஐடியாக்களை கொண்டிருப்போம் நாம் அதே வகையான ஆராய்ச்சியை அதுவும் ஒரே மாதிரியான முறையில் செய்வோம் நாம் அதே முறையில் விஷயங்களை கையாளுவோம் இதில் புதுமை என்ற ஒன்றே இருக்காது ஆகவே பணியாளர்கள் ஒரு நிறுவனத்தை விட்டு வெளியேறி முற்றிலும் மாறுபட்ட அனுபவங்களைக் கொண்டிருக்கும் புது நபர்கள் அந்த நிறுவனத்தின் உள்ளே நுழையும் போது அங்கே புதிய விஷயங்கள் புதுவிதமான முறையில் கையாளப்படுகிறது இப்படிச் செய்வதால் நீங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களில் நிறைய வளமையை சேர்க்கிறது இதற்கு முன்பு வரை உங்களுக்குத் தெரியாத ஒரு விஷயத்தை நீங்கள் கையாளலாம் மேலும் இது மாபெரும் பன்முகத்தன்மைக்கான வாய்ப்பை அளிக்கிறது பணியாளரின் பணி நீக்கத்தில் சில செலவுகள் ஈடுபடுகின்றன நாம் ரெக்ரூட்மெண்ட் பற்றி விவாதித்த சமயத்தில் இதையும் விவாதித்தோம் அதனால் நான் இது பற்றி விரிவாகச் சொல்லப் போவதில்லை அதைச் சுருக்கமாகச் சொல்லி உங்களுக்கு நினைவு படுத்த போகிறேன் பணியாளர்கள் நிறுவனத்தை விட்டு வெளியேறும் போது புது ஆட்களைச் சேர்ப்பதற்காக வைக்கப்படும் ரெக்ரூட்மெண்ட்டிற்கு செலவு ஆகிறது அதாவது தேர்வு செய்யும் செயல்முறைக்குச் செலவு ஏற்படுகிறது புதிய பணியாளர்களுக்கு பயிற்சியளிப்பதற்கு குறிப்பிட்ட செலவு ஆகிறது இது தவிர பணி நீக்கத்தின் போது இன்னும் சில செலவுகள் ஏற்படுகிறது அதாவது நீங்கள் சில சலுகைகளை அளிக்க வேண்டும் நீங்கள் அந்த நபருக்கு ஊதியங்களை அளிக்க வேண்டும் நீங்கள் அவருக்குப் பணி நீக்கத்திற்கான ஊதியம் சிலவற்றை அளிக்க வேண்டும் வேலையின்மைக்கான காப்பீட்டுச் செலவையும் நீங்கள் சரிகட்ட வேண்டும் அது என்னென்னவென்று நான் இன்னும் ஒரு நிமிடம் கழித்து உங்களுக்குச் சொல்கிறேன் சில நிறுவனங்களில் நீங்கள் எக்ஸிட் நேர்காணலை எதிர்கொள்ள வேண்டும் ஆகவே இதற்கு குறிப்பிட்ட நேரம் தேவைப்படுகிறது பணியாளர்கள் பொறுமையாக உட்கார்ந்து அதன் பின்னர் அவர்கள் எதற்காக இந்த நிறுவனத்தை விட்டு வெளியேறுகிறார்கள் இந்த நிறுவனம் மீது அவர்களுக்கு எப்படிப்பட்ட அபிப்ராயம் உள்ளது என்ன உணர்கிறார்கள் ஆகிய அனைத்தையும் அவர்கள் நிறுவனத்திடம் கூறுகிறார்கள் ஆகவே இது தான் எக்ஸிட் நேர்காணல் என்றழைக்கப்படுகிறது பிளேஸ்மெண்ட் ஏதுமின்றி மற்ற விஷயங்களில் நீங்கள் அவர்களுக்கு உதவ வேண்டியிருக்கலாம் இராணுவ படைகளில் இப்படித் தான் செய்யப்படுகிறது ஆகவே நீங்கள் அவுட்பிளேஸ்மெண்ட் உதவியை பெறுவீர்கள் அவர்கள் வெளியேறத் தயாராகிய பின்னர் நீங்கள் அவர்களுக்கு மறு வேலைவாய்ப்பினை அளிக்க முன்வருவீர்கள் அப்படி இல்லையெனில் அவுட்பிளேஸ்மெண்ட் உதவியை அதாவது வேறு இடத்தில் வேலைவாய்ப்பை பெற அவர்களுக்கு உதவுவீர்கள் நீங்கள் அவர்களிடம் 'ஓகே உங்கள் திறமைகள் இனி எங்களுக்கு தேவைப்படாது ஆனால் நீங்கள் ஒரு சிறந்த பணியாளர் ஆவீர் அதனால் நீங்கள் வேறு இடத்தில் வேலைவாய்ப்பைப் பெற நாங்கள் உங்களுக்கு உதவுவோம் என்று சொல்லலாம் ஆனால் இதற்கும் கூட பணம் செலவாகும் உங்கள் நிறுவனத்திலேயே காலியாக உள்ள சில பதவிகள் இருக்கலாம் ஆனால் அங்கே இன்னும் வேலைகள் முடிக்கப்படலாம் இருக்கலாம் நாம் இது பற்றி முன்னதாக விவாதித்தோம் அதனால் நான் இப்போது இதை விரிவாக சொல்லப் போவதில்லை இப்போது பணி நீக்கத்தில் சில வகைகள் உள்ளன நாம் அதைப் பற்றிப் பார்ப்போம் தன்னார்வ பணி நீக்கம் அனிச்சையான பணிநீக்கம் ஆகியவை அதன் வகைகள் ஆகும் ஒரு பணியாளர் தனிப்பட்ட காரணத்தினாலோ அல்லது தொழில் ரீதியான காரணத்தினாலோ தங்கள் முதலாளியுடனான உறவை முடித்து கொள்ள முடிவு செய்து நிறுவனத்தை விட்டு விலகினால் அது தன்னார்வப் பணி நீக்கம் எனப்படும் நீங்கள் கேட்கலாம் ஓய்வு பெறுவது கூட தன்னார்வ பணி நீக்கம் தானா என்று கவனியுங்கள் இது ஒரு எல்லையாகும் மன்னித்து விடுங்கள் இது ஒரு தடுப்பு ஆகும் குறிப்பிட்ட வயதை எட்டியவுடன் பணியிடத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்பது சட்டத்தால் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று நாம் வேலை செய்த இடத்தை விட்டு வெளியேற விரும்ப மாட்டோம் ஏனென்றால் நாம் அங்கிருப்பதை மிகவும் ரசிப்போம் ஆனால் நமக்கு 65 அல்லது 60 அல்லது 58 ஆகும் போது அல்லது நாம் ஓய்வு பெறும் வயது எதுவாயினும் அந்த வயதை எட்டியவுடன் அந்த நிறுவனத்தை விட்டு வெளியேறி ஆக வேண்டும் நீங்கள் இந்த வயதை எட்டும் போது நிறுவனத்தை விட்டு வெளியேறி ஆக வேண்டும் என்பதை தெரிந்து தான் அந்த நிறுவனத்தில் சேர்கிறீர்கள் ஆகவே இது தன்னார்வ பணிநீக்கம் என்று கூறப்படுகிறது வெளியேறுதல் என்பது இதோடு தொடர்புடைய ஒரு விஷயமாகும் நீங்கள் தன்னார்வத்துடன் ஓய்வு பெற முடிவு செய்யலாம் இவை இரண்டும் தன்னார்வ பணிநீக்கத்துடன் தொடர்புடையதாகக் கருதப்படுகிறது நீங்கள் வெளியேற முடிவு செய்கிறீர்கள் அதாவது நான் வேலையை விட்டுச் செல்கிறேன் இதற்கு காரணம் ஒன்று வேலை செய்வதை நிறுத்த எண்ணியிருக்கலாம் அல்லது இதை விடச் சிறந்த ஒரு நிறுவனத்திற்குச் செல்ல எண்ணியிருக்கலாம் அதுவே ஒரு மேலாண்மை பொருளாதார தேவை காரணமாகவோ அல்லது ஒரு பணியாளருக்கும் நிறுவனத்திற்கும் இருக்கும் மோசமான தொடர்பின் காரணமாகவோ அந்த பணியாளருடனான உறவை முறித்து கொள்ள முடிவு செய்து அவரை பணிநீக்கம் செய்தால் அது அனிச்சையான பணிநீக்கம் எனப்படும் இது ஒரே சீராக இல்லாததற்கு வருந்துகிறேன் இது ஒன்று மற்றும் இரண்டு அல்லது a மற்றும் b ஆக இருக்க வேண்டும் எது எப்படியிருந்தாலும் இது நீங்கள் எப்படித் தீர்மானிக்கிறீர்கள் என்பதைச் சார்ந்து இருக்கும் மோசமான தொடர்பு மோசமான செயல்திறன் அல்லது ஏற்றுக் கொள்ள முடியாத நடத்தை ஆகியவை காரணமாக பணியாளரை பணிநீக்கம் செய்ய நீங்கள் முடிவு செய்யலாம் ஆகவே அப்போது தான் நீங்கள் பணியாளரிடம் அவர்களை வெளியேறுமாறு கூற முடிவு செய்கிறீர்கள் அல்லது நீங்கள் நிறைய பணியாளர்களை ஒரே நேரத்தில் பணி நீக்கம் செய்ய விரும்பலாம் அல்லது நீங்கள் பணியாளர்களின் எண்ணிக்கையைக் குறைக்க விரும்பலாம் அல்லது தற்போதைய காலங்களில் நாம் காண்பது போல செலவுகளைக் குறைத்து தற்போது பணியிலுள்ள பணியாளர்களுக்கான பொறுப்புகளை மறு ஒதுக்கீடு செய்து செயல்திறனை மேம்படுத்துவதற்காக சில பணியாளர்களை பணிநீக்கம் செய்யலாம் அத்தகைய பணியாளர்களின் திறன்கள் உங்களுக்குத் தேவைப்படாமல் கூட இருக்கலாம் நான் இதற்கு எடுத்துக்காட்டாக ஏற்கனவே ஒரு தொழில்நுட்பத்தை அளித்திருக்கிறேன் இப்போது இதற்கு உதாரணமாக ஸ்டோரேஜ் டிவைஸை எடுத்துக் கொள்ளலாம் உண்மையில் இது ஒரு அற்புதமான உதாரணமாகும் பல விரிவுரைகளில் நான் இதை உதாரணமாகக் பயன்படுத்த விரும்புகிறேன் நம் உலகம் ஆடியோகேசட்டிலிருந்து CD தொழில்நுட்பத்திற்கு மாறியது பின்னர் அதிலிருந்து DVD க்கும் அதிலிருந்து கிளவுடுக்கும் மாறியது தொழில்நுட்பங்கள் பென் டிரைவிலிருந்து கிளவுடிற்கு மாறியுள்ளது ஆடியோ கேசட்டுகள் வந்து சென்றன அதேபோலவே கம்ப்யூட்டருக்கான ஸ்டோரேஜ் டிவைஸ்களும் வந்தன இது ஆடியோகேசட் மூலம் தொடங்கிய ஒன்றாகும் உங்களில் எத்தனை பேரிடம் அந்த வகை கம்ப்யூட்டர் இருந்தது நீங்கள் அந்த கம்ப்யூட்டரில் தரவுகளை எங்கே சேமித்து வைத்தீர்கள் என்று எனக்குத் தெரியாது உங்களது கம்ப்யூட்டர் மூலம் புரோகிராம்களை உருவாக்கலாம் தொலைக்காட்சி திரையில் படக்காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும் மேலும் அதில் உங்களுடைய ஆடியோ கேசட் பிளேயர் தான் ஸ்டோரேஜ் டிவைஸாக இருக்கும் நீங்கள் இது இரண்டையும் ஒன்றாக இணைக்கிறீர்கள் மேலும் நீங்கள் சில மணி நேரம் செலவிட்டு அதில் புராகிராமை டைப் செய்கிறீர்கள் மேலும் அதைப் பதிவு செய்யும் போது திடீரென பவர் கட் ஏற்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம் இரண்டரை மணி நேரமாக மூன்று மணி நேரமாக மிகவும் சிரமப்பட்டு நீங்கள் டைப் செய்த அனைத்தும் வீணாகி விடும் அப்படிப்பட்ட காலமும் இருந்தது வெகு காலத்திற்கு முன்பாக இப்படி தான் நான் கம்ப்யூட்டரை பயன்படுத்த கற்றுக் கொண்டேன் அதன் பின்னர் உங்களுக்கே தெரியும் கம்ப்யூட்டர்கள் பல வித மாறுபாடுகள் அடைந்து விட்டது அப்போதெல்லாம் நாங்கள் பிளாப்பி டிஸ்க்குகளை வைத்திருந்தோம் எங்களிடம் 3 12 அங்குல டிஸ்க்குகள் இருந்தன அதன் பின்னர் அந்த தொழில்நுட்பம் மாறி நாங்கள் பென் டிரைவ்களை வைத்திருந்தோம் அதோடு DVD கள் CD கள் இருந்தன இந்த அனைத்து தொழில்நுட்பமும் பயன்பாட்டிற்கு வந்தன அதன் பிறகு திடீரென கிளவுட் தொழில்நுட்பம் அறிமுகமாகியது ஆகவே ஹார்ட் டிரைவ்கள் எக்ஸ்டர்னல் ஹார்டு டிரைவ்கள் போன்ற பல சாதனங்கள் தற்போது நம் பாக்கெட்களில் வைத்து எடுத்துச் செல்வது போல வந்துள்ளது அதனால் ஆரம்பத்தில் அறிமுகமான பிளாப்பி டிஸ்க்கை இனி யாரும் பயன்படுத்த மாட்டார்கள் ஆனால் அதற்காக ஒரு இயந்திரத்தில் கூட அந்த பிளாப்பி டிஸ்க்கை பயன்படாது என்று நான் சொல்ல வரவில்லை ஒருவேளை பயன்படுத்தப்படலாம் ஆகவே நமது தேவை தான் தொழில்நுட்பத்தை மாற்றுகிறது மேலும் பலருக்கு அந்த சாதனங்களை எப்படி உருவாக்க வேண்டும் அவற்றை எப்படிப் பயன்படுத்த வேண்டும் என்பது தெரிந்துள்ளது அதனால் தான் இப்போது அது வெளியாகி இருக்கிறது ஆகவே நிறுவனத்தின் தேவை காரணமாக அவர்கள் தங்கள் பணியாளரை பணிநீக்கம் செய்யலாம் இப்போது நாம் ஓய்வு பெறுவது பற்றிப் பேசலாம் ஓய்வுபெறும் பணியாளர்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய சலுகைகள் பல உள்ளன நீங்கள் அவர்களுக்கு ஓய்வூதியத்தை அளிக்கலாம் ஓய்வூதியம் என்றால் என்ன என்பது உங்களுக்குத் தெரியும் அவர்களுக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு வருமானத்தை அளிப்பதே ஓய்வூதியம் ஆகும் இந்த வருமானம் ஆனது அவர்கள் பணியில் இருந்தபோது பெற்ற ஊதியத்தின் ஒரு குறிப்பிட்ட சதவீதமாக இருக்கும் மேலும் நீங்கள் இக்குறிப்பிட்ட வருமானத்தை அவர்களுடைய வாழ்க்கையின் இறுதி வரை அவர்களுக்கு அளிப்பதாக நீங்கள் உறுதி அளிக்கிறீர்கள் நீங்கள் அவர்களிடம் சரி நாங்கள் உங்களை நன்கு கவனித்துக் கொள்வோம் என்று சொல்லலாம் மேலும் இது ஒரு வகையான சமூக பாதுகாப்பாகும் இந்தியாவிலும் வேறு சில நாடுகளிலும் இந்த ஓய்வூதியம் நடைமுறையில் உள்ளது அத்துடன் நன்கு வரையறுக்கப்பட்ட பங்களிப்பைக் கூட நீங்கள் கொண்டிருக்கலாம் இப்போது அரசாங்கத் துறையில் இது போன்ற சலுகைகள் நடைமுறையில் உள்ளது உங்களுடைய ஓய்வூதிய திட்டத்திற்காக நீங்கள் பங்களிப்பதற்கு அரசாங்கம் உதவுகிறது சமூகத்திற்கு நீங்கள் ஒரு சுமையாக இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை ஆகவே அரசாங்கம் இந்த திட்டத்தை உங்களுடைய ஓய்வூதிய நிதிக்கு நீங்கள் பங்களிக்க வேண்டிய ஒரு சிறிய முயற்சியாகச் செயல்படுத்தியது நீங்கள் இதில் சிறிதளவு பணத்தை வைத்திருப்பீர்கள் மேலும் அரசாங்கம் இதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை சேர்க்கிறது இப்போது நீங்கள் இன்னும் கூடுதலாகப் பணம் வைத்திருக்க விரும்பினால் அந்த கூடுதல் பகுதிக்கு அரசாங்கம் எவ்வித சதவீதத்தையும் சேர்க்காது ஆனால் உங்கள் விருப்பப்படி நீங்கள் தொடர்ந்து இந்த திட்டத்தில் பணத்தைச் சேர்த்துக் கொண்டே வரலாம் மேலும் அரசாங்கம் உங்கள் மொத்த வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை இந்த ஓய்வூதிய நிதிக்காக நீங்கள் சேமித்த தொகையுடன் சேர்க்கிறது இதன் மூலம் நீங்கள் ஓய்வு பெறும் சமயத்தில் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு மொத்த தொகையைப் பெறுவீர்கள் நீங்கள் இந்த தொகை அனைத்தையும் ஒரே சமயத்தில் பெறுவீர்கள் அல்லது அதைத் தவணை முறையில் பெறுவீர்கள் எனவே பல்வேறு நிறுவனங்கள் இவ்வகையான நன்கு வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியத் திட்டத்தை அல்லது பங்களிப்புத் திட்டத்தைச் செயலாற்றி வருகிறது அடுத்ததாக நாம் லே ஆஃப் பற்றிப் பார்க்கலாம் நீங்கள் பணியாளர்களிடம் நிறுவனத்தை விட்டு வெளியேறுமாறு கூறுவீர்கள் அதுவே சிறு வணிகங்களில் நீங்கள் லே ஆஃப்களை எப்படிக் கையாளுவீர்கள் நீங்கள் லே ஆஃப் செய்வதற்கான காரணத்தை மிகத் தெளிவாகச் சொல்ல வேண்டும் உதாரணமாக ஓய்வு பெறும் போது பணியாளர்கள் நிறுவனத்தை விட்டு வெளியேறுகிறார்கள் அவர்கள் பணத்தை பெற்றுக் கொண்டு நிறுவனத்திலிருந்து விடை பெறுகிறார்கள் அதாவது அவர்களுக்கு அளிக்கப்படும் பணத்தை வாங்கிக் கொண்டு அவர்கள் நிறுவனத்திலிருந்து வெளியேறுகிறார்கள் மேலும் நீங்கள் லே ஆஃப்களை கூடப் பெற்றிருக்கிறீர்கள் இந்த லே ஆஃப்களை நீங்கள் எப்படி கையாளுவீர்கள் பணியாளர்களை நிறுவனத்தை விட்டு வெளியேறும் படி நீங்கள் சொல்லும் போது லே ஆஃப் செய்வதற்கான காரணத்தை மிகவும் தெளிவாக நீங்கள் குறிப்பிட வேண்டும் பணியாளர்களை எதற்காக லே ஆஃப் செய்கிறீர்கள் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் லே ஆஃப் செய்வதற்கான கிரிட்டெரியாக்களை உங்கள் பணியாளர்களிடம் விளக்க வேண்டும் மேலும் பணியாளர்களை லே ஆஃப் செய்வதற்கு சட்ட ரீதியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகும் இந்த லே ஆஃபை நீங்கள் எப்படிச் செயல்படுத்துவீர்கள் நீங்கள் முன் கூட்டியே இது பற்றி பணியாளர்களுக்குத் தெரிவிக்க வேண்டும் நீங்கள் லே ஆஃப் கிரிட்டெரியாவை உருவாக்க வேண்டும் பின்னர் முடிந்தவரை நல்ல விதமாக பணியாளர்களிடம் இந்த லே ஆஃப் குறித்துப் பேச வேண்டும் நீங்கள் ஊடக தொடர்புகளை ஒருங்கிணைத்து பாதுகாப்பை மேலும் பராமரிக்க வேண்டும் மேலும் நீங்கள் லே ஆஃப் செய்யும் பணியாளர்களிடம் மீண்டும் உறுதியாக சொல்ல வேண்டும் அதாவது நீங்கள் சில கிரிட்டெரியாக்களை உருவாக்கி லே ஆஃப் செய்யப் போகும் பணியாளர்களுக்கு அது பற்றித் தெரியப் படுத்துங்கள் இந்தெந்த காரணங்களால் தான் அவர்கள் லே ஆஃப் செய்யப் படுகிறார்கள் என்பதை அவர்களுக்குத் தெரியப்படுத்துங்கள் நீங்கள் இந்த தகவலை அவர்களிடம் முடிந்தவரை கனிவான முறையில் சொல்ல வேண்டும் இதற்கான ஆங்கில திரைப்படம் ஒன்று உள்ளது இவ்விடத்தில் அதன் பெயரைச் சொல்லலாமா கூடாதா என்று எனக்குத் தெரியவில்லை இருந்தாலும் அந்த பெயரைச் சொல்வது சரி தான் என்று எனக்குத் தோன்றுகிறது அந்த திரைப்படத்தின் பெயர் அப் இன் தி ஏர் ஆகும் இது இரண்டு நபர்களைப் பற்றிய ஒரு கதை இதில் ஒரு நபரின் வேலை தான் பணிபுரியும் நிறுவனத்தில் உள்ள பணியாளர்களை லே ஆஃப் செய்வதாக இருக்கும் இது அந்த படத்தில் உள்ள ஒரு கதாபாத்திரத்தின் வேலை இப்போது இங்கே அதைக் குறிப்பிடுவது சரியானது தானா என்று எனக்குத் தெரியவில்லை இருந்தாலும் சொல்கிறேன் ஆகவே பணியாளர்களை வேலையிலிருந்து நீக்கும் விதம் என்பது மிக முக்கியம் அந்த படத்தில் அவர் நாடு முழுவதும் சென்று பணியாளர்களிடம் அவர்கள் வேலையிலிருந்து நீக்கப்பட்டதாகச் சொல்வார் ஆகவே எது எப்படியோ நீங்கள் பணியாளர்களை ஒருங்கிணைத்து இதைச் சொல்கிறீர்கள் அவர்களுடைய வேலை பறிபோன விஷயத்தைக் கேள்விப்படும் போது அவர்கள் மிகவும் சங்கடப்படுவார்கள் அடுத்த வேளை உணவு எங்கிருந்து வரும் என அவர்களுக்குத் தெரியாது அவர்கள் வாங்கிய வீட்டை இதன் பிறகு தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்று அவர்களுக்குத் தெரியாது அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஏதோ ஒரு பள்ளியில் அல்லது கல்லூரியில் சேர்க்கத் திட்டம் தீட்டியிருக்கலாம் மற்றும் திடீரென அந்த திட்டங்கள் அனைத்தும் நீங்கள் சொல்லும் வார்த்தையால் நிலைகுலைந்து போகும் ஆகவே இந்த நிலையில் அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்களுக்கு இது நற்செய்தியாக இருக்காது என்று உங்களுக்கு நன்றாகத் தெரியும் அதிலும் குறிப்பாக நீங்கள் எந்த தவறும் செய்யாத போது உங்களை லே ஆஃப் செய்தால் அது உங்கள் மனதை மிகவும் காயப்படுத்தும் பணியாளர்களில் சிலருக்கு மாரடைப்பு வந்திருக்கலாம் இந்த நிலையில் அவர்கள் லே ஆஃப் செய்யப்பட்ட செய்தியைக் கேள்விப்படும் போது மன உளைச்சலுக்கு ஆளாகி இறக்கவும் நேரிடலாம் உங்களுக்குத் தெரியுமா அவர்கள் இந்த வேலையை நம்பி கடன்கள் வாங்கி இருக்கலாம் இந்த வேலை அவர்களின் கடனை தீர்க்க உதவியாக இருக்கும் என்று நம்பியிருக்கலாம் மேலும் பணியாளர்களின் குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டுத் தொடர்ந்து மருத்துவ பராமரிப்பில் உள்ள நபர்கள் யாராவது இருக்கலாம் திடீரென்று நீங்கள் அவர்களிடம் சென்று உங்கள் உழைப்பிற்கு மிக்க நன்றி நாளையிலிருந்து நீங்கள் அலுவலகத்திற்கு வர வேண்டாம் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள் மேலும் அவர்கள் வயதானவர்களாக கூட இருக்கலாம் தற்போது அவர்களை வேறு யாரும் வேலைக்கு அமர்த்த மாட்டார்கள் ஏனெனில் ஒரு நிறுவனத்திற்கு அல்லது தொழிற்சாலைக்கு இளைஞர்கள் தான் தேவை ஆகவே நீங்கள் ஏதாவது ஒரு நாள் அவர்களிடம் ஓகே உங்களுக்கு 50 வயது ஆகி விட்டது தயவு செய்து நிறுவனத்தை விட்டு வெளியேறுங்கள் இனி வேலைக்கு வர வேண்டாம் மீதமுள்ள வாழ்நாளை நீங்கள் எப்படி வாழப் போகிறீர்கள் என்பது பற்றி எல்லாம் எனக்குக் கவலையில்லை என்று சொல்கிறீர்கள் அது அவர்களைக் காயப்படுத்தும் இப்போதெல்லாம் வெகு நாட்கள் வரை பணியாளர்கள் உழைக்கிறார்கள் பணியாளர்கள் மிகவும் சுறுசுறுப்பாக உள்ளனர் 70 அல்லது 80 வயதுகள் வரை அவர்களால் பொருளை உற்பத்தி செய்ய முடியும் ஆகவே இந்த நபர் லே ஆஃப் செய்யப்பட்ட பிறகு சமுதாயத்திற்கு ஒரு சுமையாக மாறுகிறார் இது அவர்களுக்கு மிகக் கடினமாக இருக்கும் ஆகையால் நாம் பணியாளர்களிடம் நல்ல விதமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் பின்னர் ஊடக தொடர்புகளை நீங்கள் எப்படி ஒருங்கிணைக்கிறீர்கள் லே ஆஃபின் அளவை பொறுத்து எத்தனை பணியாளர் லே ஆஃப் செய்யப் பட்டார்கள் என்பதைப் பொறுத்து லே ஆஃப் செய்வதற்கான காரணங்களைப் பொறுத்து மனித உரிமைகள் ஆணையமானது உங்களிடம் கேள்விகளை எழுப்பலாம் நீங்கள் எதற்காக இத்தனை பணியாளர்களைப் பாதிப்பிற்கு ஆளாக்கினார்கள் என்று அவர்கள் உங்களிடம் கேள்வி எழுப்பலாம் மேலும் பல மக்கள் உங்களுக்கு எதிராக தங்கள் கோபத்தை வெளிக்காட்டுவார்கள் குறிப்பாக ஒருவேளை லே ஆஃப் செய்ததற்கான காரணங்கள் போதுமானதாக இல்லை எனில் உங்களுடைய நிறுவனம் மாபெரும் பிரச்சனையில் சிக்கி விடும் அதனால் ஒருவர் ஊடக தொடர்புகளை எப்படிக் கையாள வேண்டும் மேலும் வெளியுலகம் முன்பாக ஒருவருக்கு இருக்கும் நற்பெயருக்குக் களங்கம் விளைவிப்பதை குறைப்பது எப்படி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பணியாளர்களுக்கு லே ஆஃப் கொடுப்பதென்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல நிறுவனங்கள் இன்னும் கூடுதலான சிரமங்களை எதிர்கொள்கின்றன அதில் முதலாவது பிரச்சனையாக இருப்பது பாதுகாப்பைப் பராமரிப்பது ஆகும் நீங்கள் அநேக பணியாளரை லே ஆஃப் செய்தால் அது உங்கள் நிறுவனத்திற்குப் பிரச்சனையை அளிக்கக் கூடும் அடுத்து இருப்பது லே ஆஃப் செய்யப்படாத பணியாளர்களுக்கு உறுதியளித்தல் ஆகும் அடுத்து நாம் லே ஆஃபிலிருந்து தப்பியவர்களை கையாள்வது குறித்து பார்க்கலாம் இங்கே எஞ்சியுள்ள பணியாளர்களின் கவலைக்கான காரணங்கள் தரப்பட்டுள்ளன லே ஆஃப் என்று வருகையில் அதிலிருந்து தப்பிய பணியாளர்கள் மிகவும் சங்கடமாக உணருவார்கள் நிறுவனத்தில் எஞ்சியிருக்கும் பணியாளர்கள் மிகவும் சங்கடமாக உணர நேரிடலாம் நிறுவனத்தில் வேலை அதிகமாக இருக்கக் கூடும் மாற்றங்கள் சரி செய்யப்படாமல் இருக்கலாம் பங்களிப்பிற்கான சுய மதிப்பீடு இருக்கலாம் குற்ற உணர்வு இருக்கலாம் மன அழுத்தம் இருக்கலாம் ஆகவே இவை அனைத்தும் ஏற்படும் போது அது பணியாளர்களின் கவலையை அதிகமாக்குகிறது இப்போது எஞ்சியுள்ள பணியாளர்களின் மன உறுதியையும் செயல்திறனையும் எப்படித் தக்க வைப்பீர்கள் உங்களால் எதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியும் என்பதை அவர்களுக்குத் தெரியப்படுத்துங்கள் உங்களால் எதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியும் என்பதைப் புரிந்து கொள்ள அவர்களுக்கு உதவுங்கள் மேலும் உங்கள் பணியாளர்களை நீங்கள் பாராட்ட வேண்டும் வேலையை உற்சாகத்துடன் செய்ய வைக்க வேண்டும் மேலும் அவர்கள் சொல்ல வருவதை நீங்கள் காது கொடுத்துக் கேட்கிறீர்கள் என்று அவர்களை நம்ப வைக்க வேண்டும் மேலும் நீங்கள் பணியாளர்களுக்கு உதவ வேண்டும் மேலும் பணியாளர்களுடைய வேலையின் முக்கியத்துவத்தைக் கவனிக்க வேண்டும் மேலும் லே ஆஃப்க்கான சில மாற்று வழிகள் உள்ளன நீங்கள் வேலைவாய்ப்புக் கொள்கைகளை கொண்டிருக்கலாம் அதாவது லே ஆஃப்களை குறைப்பதற்காக பயன்படுத்தக் கூடிய வேலைவாய்ப்பு கொள்கைகளை உருவாக்கலாம் இங்கே பணியாளர் முடக்கம் இருக்கலாம் ஊதிய பிடிப்பு இருக்கலாம் பகுதி நேரமாக வேலைபார்க்கும் பணியாளர்களை நீங்கள் குறைக்கலாம் நீங்கள் இன்டர்ன்ஷிப்பை அல்லது கூட்டுச் செயல்பாடுகளைக் குறைக்கலாம் அல்லது நீங்கள் வீட்டிலிருந்தபடி வேலைப் பார்க்கும் பணியாளர்களுக்குத் துணை ஒப்பந்தம் செய்யப்பட்ட வேலைகளை அளிக்கலாம் அவர்களுக்கு நீங்கள் தன்னார்வ விடுப்பை அளிக்கலாம் குறிப்பிட்ட காலம் விடுப்பு எடுத்துக் கொண்ட பின்னர் திரும்பி வந்து வேலையில் சேர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை நீங்கள் அளிக்கலாம் நீங்கள் அவர்களுக்கு அனுமதியுடன் விடுப்புகளைக் கூட கொடுக்கலாம் நீங்கள் பணி நேரங்களைக் குறைக்கலாம் ஆகவே இவை எல்லாம் சில மாற்று வழிகள் ஆகும் உங்கள் வேலைவாய்ப்புக் கொள்கைகளில் நீங்கள் இதுபோன்ற விஷயங்களை உருவாக்கலாம் மேலும் நீங்கள் வேலை வடிவமைப்பில் கூட சில மாற்றங்கள் செய்யலாம் சில பணியாளர்களை இடமாற்றம் செய்து அவர்களுக்கு அதிக சலுகைகளை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு இடத்தில் அவர்களை பணியமர்த்தலாம் நீங்கள் அவர்களை இடமாற்றம் செய்யலாம் வேலை பகிர்வை ஊக்குவிக்கலாம் நாம் ஏற்கனவே வேலை பகிர்வைப் பற்றி விவாதித்தோம் நீங்கள் அவர்களைச் சற்று குறைவான தரநிலையுள்ள பதவிக்கு மாற்றலாம் ஏனெனில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் சில பணியாளர்கள் அதே நிறுவனத்தில் குறிப்பிட்ட காலம் வரை குறைவான ஊதியத்தில் பணியாற்ற விரும்புகிறார்கள் அதனால் அவர்களை முழுமையாக வேலையை விட்டு நீக்குவதற்குப் பதிலாக இதை நீங்கள் பரிசீலிக்கலாம் பணியாளர்களை பதவியிறக்கம் செய்வதற்கு அவர்கள் ஒப்புக் கொள்ளலாம் அவர்களுக்கு இது பிடிக்காமல் கூட இருக்கலாம் ஆனாலும் அவர்கள் ஒப்புக் கொள்ள வாய்ப்புள்ளது ஏனெனில் அவர்கள் வெளியில் எங்கேயும் சென்று வேலை தேட முடியாத ஒரு சூழலில் அவர்கள் இருக்கலாம் ஆகவே இது ஒரு பகுதி ஆகும் அடுத்து இருப்பது ஊதியம் மற்றும் சலுகைகளுக்கான கொள்கைகள் உங்களால் ஊதியத்தை முடக்க முடியும் நீங்கள் அவர்களிடம் சென்று நாங்கள் உங்களுக்கு எவ்விதமான ஊதிய உயர்வையும் அளிக்கப் போவதில்லை நாங்கள் உங்களுக்கு எந்த விதமான போனஸையும் கொடுக்கப் போவதில்லை என்று சொல்லலாம் நீங்கள் கூடுதல் நேரம் பார்த்த வேலைக்கான ஊதியத்தைக் குறைக்கலாம் நீங்கள் அவர்களிடம் வேலைக்குத் தாமதமாக வரக் கூடாது என்று சொல்லலாம் மேலும் உங்கள் சம்பளத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்லலாம் மேலும் நீங்கள் விடுமுறை மற்றும் விடுப்பு நாட்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் அவர்களுடைய விடுமுறையைக் குறைக்கலாம் ஊதியத்தைக் குறைக்கலாம் நீங்கள் இலாபப் பகிர்வை அல்லது மாறக் கூடிய ஊதியத்தை அளிக்கலாம் உங்கள் பணியாளர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களைத் தக்க வைத்துக் கொள்ளலாம் நாம் ஏற்கனவே வேலைப் பகிர்வைப் பற்றி விவாதித்தோம் ஆகவே நான் மீண்டும் அதைப் பற்றிச் சொல்லப் போவதில்லை நாம் இதை முந்தைய விரிவுரைகளில் விவாதித்து விட்டோம் ஆனால் இந்த விரிவுரையிலும் இது ஒரு பகுதியாக உள்ளது அதனால் தான் இதை இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன் சலுகைகளை எப்படி நிர்வகிப்பீர்கள் நெகிழ்வான சலுகை திட்டத்தைப் பயன்படுத்தி நம்மால் இந்த சலுகைகளை நிர்வகிக்க முடியும் இந்த சலுகைகளை நிர்வகிப்பதற்காகவுள்ள சில வழிகளில் ஒன்று நெகிழ்வான சலுகை திட்டத்தைப் பயன்படுத்துவதாகும் நெகிழ்வான சலுகை திட்டமானது கண் பராமரிப்பு பல் பராமரிப்பு சுகாதார காப்பீடு குழந்தை பராமரிப்பு என முதலாளி அளிக்கும் சலுகைகளிலிருந்து தேவையானதைத் தேர்வு செய்ய பணியாளர்களுக்கு அனுமதி அளிக்கிறது ஆகவே உங்களிடம் பல்வேறு வகை சலுகைகள் உள்ளன மேலும் நீங்கள் பணியாளர்களுக்குத் தேவையானதைத் தேர்வு செய்ய அனுமதிக்கிறீர்கள் சில வகை நெகிழ்வான சலுகை திட்டங்களில் மாடுலார் திட்டங்களும் அடங்கும் இது வெவ்வேறு பணியாளர் குழுக்களுக்காக வடிவமைக்கப்பட்ட பல்வேறு வகை சலுகைகளை அல்லது வெவ்வேறு நிலையிலான சலுகை பாதுகாப்பை உள்ளடக்கியுள்ளது ஆகவே கீழ்நிலையிலுள்ள மேலாண்மையால் நிர்வகிக்கப்படும் பணியாளர்கள் இந்த சலுகைகளைப் பெறுவார்கள் அதுவே நடுத்தர மேலாண்மையின் கீழ் நிர்வகிக்கப்படும் பணியாளர்களுக்கு நீங்கள் இதோடு சேர்த்துக் கூடுதலாக அவர்களின் குழந்தைகளுக்கான கல்விக் கட்டணத்தை கொடுத்து உதவலாம் அல்லது வயதான அவர்களின் பெற்றோருக்கான பராமரிப்புக்கு நிதி கொடுத்து உதவலாம் விடுமுறை சலுகைகளை குறைக்கலாம் அதாவது அவர்களுக்கு அந்த சலுகை தேவைப்படாது என்று நான் சொல்ல வரவில்லை ஆனால் பணியாளர்களின் தேவைகள் அவர்களின் சுய விவரங்கள் அவர்களின் குடும்ப அளவு குடும்ப அமைப்பு குடும்பத் தேவைகள் ஆகியவற்றைச் சார்ந்து இருக்கும் இந்த விவரங்கள் அவர்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் ஆகவே 30 முதல் 40 வயதுக்குட்பட்டவர்கள் அல்லது 30 முதல் 50 வயதுக்குட்பட்டவர்கள் பெற்றோர் மற்றும் குழந்தை பராமரிப்பு அடிப்படையில் அதிக சலுகைகளையும் விடுமுறைக்கான சலுகைகளைக் குறைவாகவும் பெறுவார்கள் மேலும் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களில் பலர் தங்கள் பெற்றோரில் ஒருவரை அல்லது இரு பெற்றோர்களையும் இழந்திருப்பார்கள் ஆகவே இந்த சலுகைகள் அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்காது 60 வயதிற்குப் பிறகு உங்களுக்கு அதிக விடுமுறை சலுகைகள் அளிக்கப்படும் உதாரணமாக வாழ்க்கைத் துணை பராமரிப்பை அல்லது குறிப்பிட்ட காலம் அரை ஆரோக்கியம் சார்ந்த சலுகைகளை பெறுவீர்கள் ஆகவே இது தான் மாடுலார் திட்டம் எனப்படுகிறது பல்வேறு விஷயங்களைச் சார்ந்து வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு சலுகை தொகுப்புகளை அளிப்பதாகும் அடுத்து இங்கே இருப்பது கோர் பிளஸ் ஆப்ஷன் பிளான் ஆகும் இது அத்தியாவசிய சலுகைகள் ஆரோக்கிய சலுகைகள் குழந்தை பராமரிப்பு குடும்ப பராமரிப்பு மற்றும் விடுமுறை கல்வி அல்லது பயிற்சி அல்லது தள்ளுபடிகள் ஆகிய முக்கிய சலுகைகளை உள்ளடக்கியுள்ளது இந்த திட்டத்தில் நீங்கள் இந்த சலுகைகளை தான் பெறுவீர்கள் மேலும் நீங்கள் இந்த சலுகைகளிலிருந்து சிலவற்றைத் தேர்வு செய்யலாம் அடுத்து இருப்பது நெகிழ்வான செலவு கணக்குகள் ஆகும் அதாவது பணியாளருக்கான தனிப்பட்ட கணக்குகளானது முதலாளி பணியாளர் அல்லது இருவர் மூலமும் அளிக்கப்படும் நிதியை குறிக்கிறது ஆகவே நீங்கள் செலவு கணக்குகளை வைத்திருக்கலாம் அதுமட்டுமல்லாது நீங்கள் விரும்பும் அளவுக்கு அவற்றை உங்களால் செலவிட முடியும் இது மேற்கில் பரவலாகக் காணப்படுகிறது நீங்கள் அதைச் சலுகையாக பெறலாம் அல்லது அதற்கு ஈடாக நீங்கள் பணமாக வாங்கிக் கொள்ளலாம் மேலும் இது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் சில சவால்கள் பற்றிக் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் ஒன்று பாதகமான தேர்வு ஆகும் அதாவது ஒரு பணியாளர் தன்னுடைய சக பணியாளர் பெறுகின்ற சராசரி சலுகையை விட கூடுதலான சலுகையைப் பயன்படுத்துவதை இது குறிக்கிறது உதாரணமாக விடுமுறை நாட்கள் அல்லது ஒப்பனை அறுவை சிகிச்சை அல்லது பல் பராமரிப்பு முதலியவற்றைக் குறிப்பிடலாம் ஒருவருக்குப் பல் பராமரிப்பு அளிக்கப்பட்டால் நீங்கள் அதைச் செலவிடலாம் அந்த நபர் பல் பராமரிப்பை மட்டுமே பயன்படுத்த முடிவு செய்திருக்கலாம் மேலும் அவர்கள் இந்த சலுகை அனைத்தையும் பெறுகிறார்கள் மேலும் இதனால் ஏற்படும் செலவுகளானது தங்கள் பணியாளர்களுக்குச் சலுகைகளை அளிப்பதற்காக நிறுவனத்திற்கு ஆகும் சராசரி செலவுகளை விட மிக அதிகமாக இருக்கும் அதனால் தான் இதைப் பாதகமான தேர்வு என்றழைக்கிறோம் பணியாளர்கள் மோசமான ஒன்றைத் தேர்வு செய்து விட்டு பின்னர் வருத்தப்படுகிறார்கள் ஆகவே இது ஒரு பிரச்சனையாக உள்ளது நாம் எல்லோருமே ஒவ்வொரு மன நிலையில் இருப்போம் ஓகே நான் இதைச் செய்தேன் அதைச் செய்தேன் என்று சொல்லி நான் ஏதாவது ஒன்றைத் தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் அதன் பின்னர் தான் நான் தவறான தேர்வை உருவாக்கி விட்டேன் என்பதை உணர்கிறேன் இப்படி ஒரு நிலையில் உங்களால் பின்னால் திரும்பிச் செல்லவும் முடியாது உங்கள் நிர்வாகத்திடம் இல்லை தயவுசெய்து எனக்கு வேறு சலுகை ஏதாவது கொடுங்கள் என்று கேட்டாலும் அது பிரயோஜனமில்லை ஏற்கனவே நீங்கள் அந்த சலுகையைப் பயன்படுத்தி விட்டீர்கள் அல்லது ஏற்கனவே நீங்கள் அதை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் நிறுவனமும் அதற்குத் தேவையானதை திட்டமிட்டு வைத்திருக்கும் அதனால் அதை மாற்ற முடியாது அடுத்து இங்கே இருப்பது நிர்வாக சிக்கலாகும் அதிலும் குறிப்பாக பல்வேறு சலுகைகளின் சமநிலையைத் தீர்மானிக்கும் போது நிர்வாக சிக்கல் ஏற்படுகிறது எந்த சலுகை தொகுப்பு வேறெந்த சலுகைக்குச் சமமாக இருக்கும் என்று நீங்கள் எப்படித் தீர்மானிப்பீர்கள் அதாவது பல் பராமரிப்பு குழந்தை பராமரிப்பு முதியோர் பராமரிப்பு மற்றும் விடுமுறைகள் ஆகியவை ஒன்றுக்கொன்று சமமாக இருக்காது மேலும் யாராவது ஒருவர் உங்களிடம் வந்து இந்த சலுகை பற்றி கேள்வி எழுப்பலாம் சிலர் ஓகே சரி என்று சகித்துக் கொள்ளலாம் ஏராளமான பணியாளர்கள் பல விடுமுறைகளை எடுத்துக் கொள்கிறார்கள் இந்த நபர் பல் பராமரிப்புக்காக இவ்வளவு செலவிடுகிறார் அதை ஏன் என்னால் செய்ய முடியவில்லை ஏன் உங்களால் இதைச் சரியாகத் தீர்மானிக்க முடியவில்லை அல்லது என் வயதான பெற்றோரைக் கவனித்துக் கொள்வதற்காக என்னால் ஏன் அந்த அளவிற்கு செலவிட முடியாது அல்லது அதே அளவு தொகையை என்னுடைய கல்விக் கட்டணத்தில் ஏன் என்னால் செலவிட முடியாது ஒரு வருடக் கல்வி கட்டணத்தில் அல்லது ஒரு வருடப் பல் பராமரிப்பில் என்னால் ஏன் செலவிட முடியாது ஒரு வருடத்திற்கான கல்விக் கட்டணத்திற்கு ஆகும் செலவானது ஒரு வருடத்திற்கான பல் பராமரிப்புக்கு ஆகும் செலவை விட மிகக் குறைவு தான் இவ்வாறாக பணியாளர்கள் கேள்வி எழுப்பலாம் ஆகவே இங்கே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் உங்களிடம் வேலையின்மைக்கான காப்பீடு கூட இருக்கலாம் வேலையின்மைக்கான காப்பீடானது முன்னேற்பாட்டைக் கையாளுகிறது இது எதேச்சையாக வேலையில்லாமல் போகும் காலங்களில் பணியாளர்களின் தற்காலிக வருவாய்க்காகச் செய்யப்படும் ஒரு முன்னேற்பாடு ஆகும் சில சூழல்களின் கீழ் நீங்கள் வேலையின்மை காப்பீடு வேண்டாம் என மறுக்கலாம் ஒரு பணியாளர் தானாகவே முன்வந்து நிறுவனத்தை விட்டு வெளியேறினால் அவர் இந்த காப்பீட்டை வேண்டாம் என நிராகரிக்கலாம் சிலர் தங்கள் வேலையை விட்டு புறக்கணித்துச் செல்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் வேலையின்மை காப்பீட்டை அளித்தே ஆக வேண்டும் என்று சட்டத்தில் வலியுறுத்தப்படவில்லை தவறான நடத்தை காரணமாக ஒரு பணியாளர் நிறுவனத்திலிருந்து நீக்கப் படுகிறார் இந்த நிலையில் நீங்கள் அவர்களுக்கு வேலையின்மை காப்பீட்டை அளிக்க வேண்டியதில்லை ஒரு பணியாளருக்கு அளிக்கப்பட்ட பொருத்தமான வேலை வாய்ப்பை அவர் மறுக்கிறார் நீங்கள் அந்நபரிடம் சில வேலைகளைச் செய்யுமாறு கூறுகிறீர்கள் ஆனால் அந்த பணியாளரோ இல்லை நான் அதைச் செய்ய மாட்டேன் என்று கூறுகிறார் இது மிகவும் பொருத்தமான ஒரு வேலை அந்த பணியாளரும் அதற்குத் தகுதியானவர் தான் ஆனால் அவரோ அதைச் செய்ய மறுக்கிறார் அப்படி ஒரு நிலையில் நீங்கள் அவர்களை அவர்களுடைய போக்கிலேயே விட்டு விடலாம் அவர்களுக்கு நீங்கள் எந்த ஒரு வேலையின்மை காப்பீட்டையும் அளிக்க வேண்டிய அவசியமில்லை ஒரு பணியாளர் அனைத்தும் தெரிந்திருந்தும் கூட சட்டத்திற்கு புறம்பான செயல்களைச் செய்கிறார் அல்லது நிறுவனத்திற்கு நாட்டிற்கு பொதுமக்களின் நலனுக்குத் தீங்கு விளைவிப்பதாகக் கருதப்படும் சட்ட பூர்வ செயல்களை செய்கிறார் சிலர் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுகிறார்கள் சிலர் நாசவேலைகளில் ஈடுபடுகிறார்கள் சிலர் நிறுவனத்தைப் பாதிக்கும் ஒரு செயலில் ஈடுபடுகிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் வேலையின்மை காப்பீட்டை பெற உரிமையற்றவர்கள் ஆவர் இதில் வேலையின்மைக்கான துணை சலுகைகளும் காணப்படுகிறது லே ஆஃப் செய்யப்படும் போது கூடுதல் சலுகைகள் அளிக்கப்படுகின்றன சில சமயங்களில் இந்த லே ஆஃப் கோல்டன் ஹேண்ட்ஷேக் என்று குறிப்பிடப்படுகிறது உதாரணமாக ஒரு நபர் லே ஆஃப் செய்யப்படும் போது ஆறு மாத ஊதியத்தைச் சேர்த்து அளிக்கலாம் ஆகவே இவ்வகையான செயல்களும் சலுகைகளாகக் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது உங்களுக்கு ஒன்று தெரியுமா வேலையின்மைக்கான காப்பீட்டிற்கு சில எல்லைகள் உள்ளன இந்த வேலையின்மைக்கான காப்பீட்டை நீங்கள் எப்படி நிர்வகிப்பீர்கள் நீங்கள் குறுகிய கால நெருக்கடி அல்லது வரையறுக்கப்பட்ட கால நெருக்கடிகளின் போது பணியாளர்களை அந்த குறிப்பிட்ட காலம் வரை பணியமர்த்துகிறீர்கள் வேலையின்மை தொடர்பான கோரிக்கைகள் அனைத்தையும் மேற்பார்வையிடுகிறீர்கள் அதன் பின்னர் பணி நீக்கம் செய்யப்பட்ட பணியாளர்கள் அனைவருக்கும் எக்ஸிட் இன்டர்வியூக்களை நடத்துகிறீர்கள் அப்போது பணிநீக்கம் செய்வதற்கான காரணத்தைக் கூறி அவர்களிடையே பரஸ்பர புரிதலை கொண்டு வாருங்கள் அவர்களை பணிநீக்கம் செய்தே ஆக வேண்டும் என்பதை அவர்களுக்குப் புரிய வையுங்கள் ஒருவேளை அவர்கள் இது தொடர்பாகத் தவறான புகார்களைத் தாக்கல் செய்தால் சட்டத்தின் அடிப்படையில் நிறுவனம் முடிந்தவரை அதைப் பாதுகாக்கும் என்பதை அவர்களுக்கு தெரியப் படுத்துங்கள் இன்றைய விரிவுரையில் நாம் பார்க்கப் போகும் கடைசி தலைப்பு சலுகைகளின் தகவல் தொடர்பு ஆகும் பணியாளர்களுக்கு என்னென்ன உரிமை உள்ளது அவர்களுக்கு எதன் மீது எல்லாம் உரிமை கிடையாது என்பதை நீங்கள் அவர்களிடம் கூற வேண்டும் சலுகை தொகுப்புகளின் சிக்கலான தன்மையை அதிகரித்தால் அது சிறந்த பணியாளர்களையும் தக்க வைக்க உதவியாக இருக்கும் இதுவே இதில் அடங்கியுள்ள மிகப்பெரிய சவாலாகும் ஆனால் நீங்கள் இதன் மூலம் என்ன செய்வீர்கள் இதை எப்படிக் கையாளுவீர்கள் இது மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறும் ஆனால் பணியாளர்களுக்குச் சிக்கலான சலுகை தொகுப்புகள் பற்றி விளக்குவதற்கு போதுமான வளங்களை ஒதுக்க முதலாளிகள் தயக்கம் காட்டுகிறார்கள் ஆகவே உங்களிடம் சிக்கலான சலுகை தொகுப்பு உள்ளது ஆனால் அதை எப்படி பணியாளர்களிடம் விளக்குவது என்று உங்களுக்குத் தெரியவில்லை எனில் பணியாளர்களால் தங்களுக்கு எதில் உரிமை உள்ளது என்பதைத் தெரிந்து கொள்ள முடியாது அதனால் அவர்களும் அந்த சலுகையைப் பயன்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் மேலும் நிறுவனம் எந்த ஒன்றில் பணத்தை மிச்சப்படுத்த கூடாதோ அதில் பணத்தை மிச்சப்படுத்த தொடங்கும் அது பணியாளர்களும் சரி நிறுவனத்திற்கும் சரி சிக்கலான ஒன்றாக மாறும் ஏனெனில் சில சமயங்களில் இந்த தொகுப்புகள் மிகவும் சிக்கலானவையாக இருக்கும் அதனால் பணியாளர்கள் எதைப் பெற்றிருக்கலாம் எதைப் பெற்றிருக்கக் கூடாது என்பதை அவர்களுக்கு மிகவும் தெளிவாகக் கூற வேண்டும் ஆகவே இது மிகப் பெரிய சவாலாக மாறுகிறது மேலும் இதை மிக மிக தந்திரமாகக் கையாள வேண்டும் ஆகவே இவை எல்லாம் தான் இன்று நான் உங்களிடம் விவாதிக்க நினைத்த பாடப் பகுதிகள் நாம் அடுத்த விரிவுரையில் HR சம்பந்தமான கூடுதல் தகவல்களைப் பார்க்கலாம் கவனித்ததற்கு மிக்க நன்றி